காலை வணக்கம் ஏர்கிராப்ட் டிசைன் குறித்து விவாதிக்கிறோம் ஒரு ஏர்கிராப்ட்ன் கடைசி சொற்பொழிவில் 2 கூறுகளைக் கண்டோம் நான் ஒரு ஏர்கிராப்ட் யை வரைந்தால் இது ஏன் ஹாரிஸ்ன்ட்டல் டேய்ல் மற்றும் இந்த எலெவடோர் ஒரு வெர்டிகல் டேய்ல் உள்ளது ஒரு ரட்ட்ர் உள்ளது மற்றும் முக்கியமாக ஒரு விங் உள்ளது மற்றும் பிளாப்ஸ் இருக்கும் என்ஜின் இருக்கக்கூடும் மற்றும் நிச்சயமாக எங்களுக்கு லேண்டிங் கியர் இருக்கும் இவை நமக்கு சரியான முதன்மை கூறுகள் இந்த ஏர்கிராப்ட் முதன்மையாக பயணிகள் அல்லது சரக்குகளை ஒரு கட்டத்தில் இருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு சிவில் அர்த்தத்தில் கொண்டு செல்ல வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதையும் நாங்கள் அறிவோம் இந்த பியூசேலாஜ் க்குள் என்ன இருக்கிறது என்பதையும் நாங்கள் கவலைப்பட வேண்டும் மேலும் யாரோ ஒருவர் அதைப் பறப்பார் என்பதையும் நாங்கள் அறிவோம் ஒரு பைலட் இருக்கிறார் ஒன்றுக்கு மேற்பட்ட பைலட்டுகள் இருக்கலாம் அவர்கள் சொல்ல குழு உறுப்பினர்களைப் பார்க்கிறார்கள் அந்த விஷயங்கள் அனைத்தும் வடிவமைப்பில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் தேவை வடிவமைப்பில் ஒருங்கிணைக்கப்பட வேண்டும் பல முறை இந்த தேவை முரண்படுகிறது எனவே நாம் வளரும்போது இந்த சிக்கல்களை எவ்வாறு கையாள்வது என்பதைப் பார்ப்போம் நான் முன்பே உங்களிடம் கூறியது போல இந்த பாடநெறி முதன்மையாக கருத்தியல் உள்ளமைவு வடிவமைப்பில் கவனம் செலுத்துகிறது மேலும் ஏரோடைனமிக் அம்சங்களில் அதிக அழுத்தத்துடன் இருக்கும் ஒருமுறை ஏரோடைனமிக் அம்சங்கள் எங்கள் முதல் பாடத்திற்கு செல்லலாம் அங்கு ஏர்பிளேன் பேர்போர்மன்ஸ் பற்றி பேசினோம் ஒரு தட்டையான தட்டு ஒரு வெலோசிட்டி V உடன் நகர்த்தப்பட்டால் அது ஒரு எதிர்வினை அனுபவம் வாய்ந்ததாக இருக்கும் என்பதையும் எதிர்வினையின் ஒரு கூறு லிஃப்ட் என்றும் மற்றொரு கூறு ட்ராக் என அழைக்கப்படுகிறது என்றும் எங்களுக்குத் தெரியும் ஒரு வடிவமைப்பாளராக எனக்கு லிப்ட் தேவை ஏனெனில் நான் ஒரு வடிவமைப்பாளராக எடையை உயர்த்த வேண்டும் ஏனெனில் ட்ராக் முடிந்தவரை குறைவாக இருக்க வேண்டும் ஏனென்றால் இந்த ட்ராக் வேகத்தை குறைக்க முயற்சிக்கும் ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக நான் வேகத்தை எவ்வாறு பெறுகிறேன் என்பது ஒரு என்ஜின் மூலம் ஒரு த்ருஷ்ட்யை உருவாக்குகிறது இந்த ட்ராக் எளிதில் கையாள வேண்டுமென்றால் நான் எப்போதுமே ட்ராக் முடிந்தவரை குறைவாக இருக்க விரும்புகிறேன் ஆனால் மொத்தத்தில் LD அதிகபட்சமாக உள்ளமைவை நாங்கள் தேடுகிறோம் பெரும்பாலான நேரங்களில் நான் லிப்ட் மற்றும் ஏர்கிராப்ட் நினைக்கும் போதெல்லாம் விங் ன் முக்கிய பொறுப்பு லிப்டை கவனித்துக்கொள்வது என்பது எங்களுக்குத் தெரியும் மேலும் வெலோசிட்டி வெக்டர் க்கும் தட்டுக்கும் இடையில் ஒரு கோணம் இருக்கிறதா என்பது இங்கிருந்து நமக்குத் தெரியும் கொடுக்கப்பட்ட அல்டிடுட் ல் கொடுக்கப்பட்ட வேகத்தில் லிப்ட் உருவாக்கும் பொறுப்பு எங்களுக்குத் தெரியும் மேலும் நீங்கள் சொல்லும்போதெல்லாம் விமானம் எடைக்கு சமமான லிப்ட் தயாரிக்க வேண்டும் நான் இது போன்ற ஒரு பயணத்தில் பறக்கும்போது அதாவது உங்கள் செயல்திறன் சொற்பொழிவை நினைவு கூர்ந்தால் பிரபலமான சமன்பாட்டின் பட்டியல் உங்களிடம் உள்ளது LW TD முதல் சமன்பாட்டை நான் இங்கே பார்த்தால் எடைக்கு சமமாக லிப்ட் ஒரு வடிவமைப்பாளர் இந்த நிலையை எடைக்கு சமமாக லிப்ட் எப்படி பார்ப்பார் இது ஏன் முக்கியமான கேள்வி எனக்கு ஒரு ஏர்பிளேன் வேண்டும் எனக்கு ஒரு விங் இருக்க வேண்டும் ஏனெனில் லிப்ட் என்று நாங்கள் ஒப்புக் கொண்டோம் லிப்ட் உருவாக்குவதற்கு முதன்மையாக பொறுப்பு நான் குறிப்பாக வடிவமைக்கப்பட்ட ஒரு விங் வைத்திருக்க வேண்டும் இது எங்கள் தேவைகளுக்கு ஏற்ப வெவ்வேறு உயரங்களில் வெவ்வேறு வேகத்தில் லிப்ட் உருவாக்க முடியும் இங்கே வடிவமைப்பாளரும் நான் லிப்ட் எடையை சமமாகக் காணும்போது பார்க்கிறேன் இந்த எடையை எப்படியாவது குறைக்க முடியாவிட்டால் அளவை சமரசம் செய்யாமல் ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் சரக்கு பயணிகள் போன்றவற்றை எடுத்துச் செல்ல வேண்டும் எப்படியாவது நான் எடையைக் குறைக்க முடியும் அதாவது ஏர்கிராப்ட் வெற்று எடை என்றால் எப்படியாவது இதை நான் குறைத்தால் அது எனது நிலைமைகளுக்கு குறைந்த வரி விதிக்கப்படும் எனவே நான் இப்போது இந்த சமன்பாட்டின் மூலம் இன்னும் கொஞ்சம் பார்க்க முயற்சித்தால் நான் என்ன பார்க்கிறேன் ஒரு வடிவமைப்பாளராக நான் எடைக்கு சமமாக லிப்ட் எழுதும்போது எனக்கு எடை மற்றும் லிப்ட் இந்த 2 அம்சங்கள் இருக்கிறது ஒன்று முதன்மையாக ஏரோடைனமிக் இயக்கப்படுகிறது இது லிப்ட் இது ஏரோடைனமிக் இயக்கப்படுகிறது மேலும் பேலோட் போன்றவை சரியாக இயக்கப்படும் போது இந்த எடை அடிப்படையில் பொருள் எடை ஏன் முக்கியம் ஏர்கிராப்ட் அவற்றின் எடை வகுப்பால் வகைப்படுத்தப்படுவதைக் காண்போம் எனவே 700 கிலோவுக்குக் கீழே 1500 கிலோவுக்குக் கீழே அது போன்ற ஒரு தன்மை இருக்கும் எடை ஒரு முக்கிய பாத்திரத்தை வகிக்கிறது எனவே ஒரு விமானத்தை வகைப்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது எடைக்கு ஒரு வழி எடை ஏன் முக்கியம் நான் பயன்படுத்தினால் இதைப் பார்ப்போம் TD and LW த்ருஷ்ட் தேவை என்று எனக்குத் தெரியும் TWLDorWCLCD ஒரு க்ரூயிஸ் பிளையிட்ற்குத் தேவையான த்ருஷ்ட் இது க்ரூயிஸ் என்பது நாம் சுமக்கும் எடைக்கு நேரடியாக விகிதாசாரமாகவும் CLCDக்கு நேர்மாறான விகிதாசாரமாகவும் இருப்பதை நாம் எளிதாகக் காணலாம் இங்கே ஒரு ஸ்மார்ட் ஏரோடைனமிக் நபர் அல்லது ஸ்மார்ட் ஏரோடைனமிக் அணுகுமுறை CLCD அதிகபட்சம் என்பதை உறுதிப்படுத்த முயற்சிக்கும் மற்றும் ஒரு நபர் பொருள் பக்கத்தில் இருக்கும் ஒரு நிபுணர் எடை குறைவாக இருப்பதை உறுதிப்படுத்த முயற்சிப்பார்கள் எவ்வாறாயினும் திறனைச் சுமப்பது அல்லது பேலோட் போன்றவற்றைச் சுமப்பது போன்ற முதன்மை நோக்கம் பின்னர் வலிமையும் மிக முக்கியமானது ஏர்பிளேன் நடுத்தரத்தில் நகரும் போது இந்த விஷயத்தில் காற்று இருக்கும் போது ஏற்படும் அழுத்தங்களை எதிர்கொள்வதற்கு இது போதுமான பலம் அளிக்கிறது என்பதை உறுதிப்படுத்த நீங்கள் குறிப்பிட்ட பொருள் ஒரு குறிப்பிட்ட கலவை குறிப்பிட்ட பொருளின் கலவையை வைத்திருக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பணி தேவைக்கு எவ்வளவு த்ருஷ்ட் தேவை என்று நான் என்னிடம் கேட்க விரும்பினால் இது மிகவும் முக்கியமானது என்பதை நீங்கள் காணலாம் நீங்கள் ஒரு ஏர்கிராப்ட் யை வடிவமைக்க விரும்புகிறீர்கள் என்று சொல்லலாம் மிஷன் தேவை குறித்து நாங்கள் வெளிப்படையாக பேசுவோம் ஆனால் தொடங்குவதற்கு பணி தேவை என்ன எனது ஏர்பிளேன் 10 கிலோமீட்டர் 11 கிலோமீட்டர் உயரத்திற்கு ஏற முடியும் என்று நீங்கள் கூறுகிறீர்கள் எனது ஏர்பிளேன் அந்த உயரத்தில் 150 ms 100 ms வேகத்தில் பயணிக்கும் திறன் கொண்டதாக இருக்கும் மேலும் அது அதிவேகமாக இருந்தால் 300 ms ஆகும் கூட நீங்கள் எங்கு வடிவமைக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து இது 1 5 வரை செல்லலாம் ஆனால் நீங்கள் நினைவு கூர்ந்தால் ஆரம்பத்தில் நாங்கள் குறைந்த வேக ஏர்கிராப்ட் யை பற்றி பேசுவோம் என்று குறிப்பிட்டுள்ளேன் எனவே இந்த எடையை நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது என்ன த்ருஷ்ட் என்று எனக்குத் தெரிவிக்கும் மேலும் நான் எந்த வகையான என்ஜினை சரியாக எடுத்துக்கொள்வேன் என்று இப்போது யோசிக்க முடியும் மேலும் என்ஜின் பகுதியை நான் சொன்னது நினைவில் கொள்ளுங்கள் அலமாரிகளில் இருந்து சரியான முழுமையான என்ஜின் நம்பகமானவை நாங்கள் இந்த பாடத்திட்டத்தில் இயந்திரத்தை வடிவமைக்கப் போவதில்லை எனவே எடை என்பது மிகவும் முக்கியமானது மற்றும் ஒரு வடிவமைப்பாளராக இரண்டாவது பகுதியும் நீங்கள் இங்கே பார்க்க வேண்டும் எடைக்கு சமம் லிப்ட் என்று நான் கூறும்போது எனக்குத் தெரியும் லிப்ட் L12V2SCLW ரோ என்றால் என்ன ரோ என்பது நீங்கள் பயணம் செய்யும் அல்லது எடுக்கும் எந்த உயரமும் நிச்சயமாக உள்ளது பயணத்திற்காக நான் பேசுகிறேன் CL என்பது லிப்ட் கோஏபிசியின்ட் மற்றும் நிச்சயமாக W என்பது எடை நீங்கள் இங்கே பார்த்தால் எடைக்கு சமமான லிப்ட் பராமரிக்க தேவையான வேகம் பின்வருமாறு V2WSCL எனவே இந்த பயண நிலையில் இருந்து நான் எந்த உயரத்தில் பறக்கிறேனோ எனக்கு போதுமான என்ஜின் த்ருஷ்ட் அல்லது பவர் இருக்க வேண்டும் இதனால் நான் இந்த V இன் பெரும்பகுதியை அடைய முடியும் மற்றும் V WS க்கு விகிதாசாரமாகும் இது அடர்த்திக்கு நேர்மாறான விகிதாசார விகிதத்தில் CL அல்லது CL பவர் ஹஅஃ அல்லது குறிப்பாக பவர் ஹஅஃ நேர்மாறான விகிதாசாரமாகும் மற்றும் நான் இதை இங்கே எழுதினால் பவர் ஹஅஃ யிலும் எனவே எனது என்ஜின் தேவைகள் குறைவாக இருக்கும் வகையில் குறைந்த வேகத்தில் பயணிக்க விரும்பினால் எனக்கு என்ன விருப்பம் நான் உண்மையிலேயே Vcruise பார்க்க விரும்பினால் நான் எடை குறைக்க விரும்பினால் எடைக்கு சமமாக லிப்ட் இருப்பதை உறுதிசெய்கிறேன் அதாவது WS குறைவாகவும் CL அதிகமாகவும் ரோவும் அதிகமாக இருப்பதை நான் உறுதி செய்ய வேண்டும் அது இங்கிருந்து நேரடியாக உள்ளது எங்கள் கையில் இல்லாத ரோவைப் பொருத்தவரை நீங்கள் எந்த உயரத்தில் ரோவை பறக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து நீங்கள் மாற்றத்தை பெறுவீர்கள் இப்போது 2 விஷயங்கள் உள்ளன ஒன்று WS மற்றொன்று CL இவை வடிவமைப்பாளராக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய 2 முக்கியமான அளவுருக்கள் மற்றும் ஒன்று WS ஆகும் இது முதன்மையாக விங் பகுதியின் எடை மற்றும் இது முதன்மையாக ஏரோடைனமிக் ஆகும் இந்த WSவிங் லோடிங் என்று அழைக்கப்படுகிறது இங்கு L12V2SCLW மற்றும் V2WSCL உயரத்தில் எடைக்கு சமமான லிப்டை பராமரிக்க இது தேவைப்படும் வேகம் 𝜌 இது பறக்கிறது கொடுக்கப்பட்ட CL இல் ஆனால் நான் விங் லோடிங் பற்றி பேசும்போது தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள் இந்த விங் லோடிங்கில் பொதுவாக குழப்பம் இருப்பதால் விங் லோடிங் தெளிவாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும் நான் மாணவர்களிடையே பார்த்திருக்கிறேன் WS என்பது விங் லோடிங் என்று நான் கூறும்போது நான் லிப்ட் என்று கருதுகிறேன் எடைக்கு சமம் ஆனால் ஏர்பிளேன் nW க்கு சமமான லிப்டிலும் பறக்க முடியும் என்பதை நீங்கள் காணலாம் n இன் லோடு பாக்டோர் இருந்தால் அந்த விஷயத்தில் விங் லோடிங் அல்லது பறக்க தேவையான Vஆகியவை இருக்கும் V2nWSCL இதை நான் எழுதினால் அதை நீங்கள் காணலாம் V2CL நான் பார்ப்பது ஒன்றுமில்லை ஆனால் nW எடை என்பது விங் லோடிங் உண்மையில் சரியானது அதிகரித்துள்ளது ஒரு லோடு பாக்டோர் n க்கு வழி நாம் எந்த விங் லோடிங்கைப் பற்றி பேசினாலும் எடைக்கு சமமான லிப்ட் பற்றி பேசுகிறோம் என்பது நம் மனதிற்குத் தெளிவாகத் தெரியும் அதாவது ஒரு பணிக்காக ஒரு ஏர்பிளேன் வடிவமைக்க விரும்பினால் நீங்கள் சில எண்ணைத் தேர்ந்தெடுத்திருந்தால் அந்த எண் ஒரு மனேயுவெரிங் பிளையிட் செய்ய போதுமானதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கக்கூடாது அங்கு தேவைப்படும் இறக்கை ஏற்றுதல் இது ஒன்றும் இல்லை ஆனால் nws எனவே எடை n மடங்கு அதிகரித்துள்ளது போல நீங்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் நான் விங் லோடிங் அதிகரிக்கச் சென்றால் இதன் மூலம் நான் அதிகரித்துக்கொண்டே சென்றால் என்ன அர்த்தம் விங் லோடிங் அதாவது நான் விங் பகுதியைக் குறைக்கிறேன் எடுத்துக்காட்டாக எனக்கு மாஸ் அல்லது வெயிட் W இருந்தால் நான் அதைத் தட்டையானேன் W ஒரே மாதிரியாக இருப்பதாகவும் பகுதி S1 இரண்டாவது வழக்கு அதே விஷயம் என்றும் சொல்லலாம் ஆனால் நான் அதை மேலும் தட்டையானேன் அந்த நேரத்தில் அந்த பகுதி S2 ஆகும் முதல் வழக்கு WS1 இரண்டாவது வழக்கு இது WS2 விங் லோடிங் WS2 விங் லோடிங் விட குறைவாக உள்ளது WS1 கணம் விங் லோடிங் குறைவாக இருக்கும் தருணம் இரண்டாவது சந்தர்ப்பத்தில் நிலை விமானத்தை பராமரிக்க தேவையான வேகமும் சிறகு குறைவாக இருப்பதை நீங்கள் காணலாம் கொடுக்கப்பட்ட CL சரியான வேகத்தை தீர்மானிப்பதில் விங் லோடிங் முக்கிய பங்கு வகிக்கிறது இந்த விங் லோடிங் உண்மையில் ஒரு வடிவமைப்பாளருக்கு என்ன அர்த்தம் என்பதை நாங்கள் மேலும் காண்கிறோம் Vstall பற்றி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் நாங்கள் Vstallபற்றி இவ்வாறு பேசினோம் V2WSCLmax CLmax மற்ற 2 படிப்புகளிலிருந்து அதிகபட்சம் இது CL வெர்ஸஸ் 𝛼 இது இது போன்ற சதி சில இடங்களில் stall மற்றும் இந்த ஜென்டில்மேன் CLmax அதிகபட்சம் பொதுவாக CLmax சராசரி பக்கத்திற்கான அதிகபட்ச மதிப்பு நான் சொன்னால் அல்லது எந்தவிதமான மடிப்புகளும் இல்லாமல் ஒரு வழக்கமான விங் அந்த மதிப்பை 1 2 ஆக எடுத்துக்கொள்வது மோசமான யோசனையல்ல இப்போது இங்கே பாருங்கள் Vstall என்றால் என்ன Vstall என்பது எடைக்கு சமமாக லிப்ட் பராமரிக்க தேவையான குறைந்தபட்ச வேகம் எனவே WS அதிகரித்தால் என்ன நடக்கும் Vstall அதிகரிக்கும் இதேபோல் ரோ குறைந்து கொண்டே சென்றால் நான் கான்பூரில் புறப்படுகிறேன் பின்னர் லே லடாக் Vstall புறப்படுவது லே லடாக் ஆகிய இடங்களில் அதே WS அல்லது CLmax க்கு அதே WS மற்றும் அதே CLmax க்கு எடைக்கு சமமான குறைந்தபட்ச வேக லிப்ட் மூலம் பறக்க விரும்பினால் அது டெல்லி அல்லது கான்பூருடன் ஒப்பிடும்போது அதிகமாக இருக்கும் ஏனெனில் லே லடாக் பகுதியில் ரோ குறைவாக இருக்கும் பார்ப்போம் எண்ணுக்கு ஒரு உணர்வு இருப்போம் WS 10 kgm2 என்று பார்ப்போம் இந்த WS ஐ புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் சீராக இருக்க வேண்டும் Nm2சரியாக இருக்க வேண்டும் எடையை சமமாக உயர்த்துவதால் இந்த மனிதர் நியூட்டனில் இருக்கிறார் எனவே W யும் நியூட்டனில் இருக்க வேண்டும் ஆனால் நான் WS 10 kgm2 என எழுதுகிறேன் ரோ நான் அதை 1 kgm3 என்று எடுத்துக் கொண்டால் CLmax என்று சொல்லலாம் வாழ்க்கையை மீண்டும் எளிமையாக்க நான் இங்கு மீண்டும் 1 0 எடுத்துக்கொள்கிறேன் Vstall என்னவாக இருக்கும் V21010114 14ms இது என்ன 14 ms ஒரு வடிவமைப்பாளராக 14 msஎன்ன என்பதை நீங்கள் எவ்வாறு காட்சிப்படுத்துகிறீர்கள் ஏனென்றால் பெரும்பாலும் ஒரு மணி நேரத்திற்கு கிலோமீட்டர் அடிப்படையில் நாம் உணர்கிறோம் 4 என்றால் சுமார் 14 4 முதல் 3 5 வரை எனவே இது பெருக்கினால் உங்களுக்கு kmh தோராயமாக கிடைக்கும் மணிக்கு 50 kmh அதுவே வேகம் இப்போது நான் விங் லோடிங்கை அதிகரிக்கிறேனா என்று பாருங்கள் இந்த விஷயத்தில் விங் லோடிங் முதலில் 10 kgm2ஆகும் இப்போது நான் இந்த விங் லோடிங் 40 kgm2 ஆக உயர்த்துவதாக வைத்துக்கொள்வோம் இந்த 40 kgm2 என்பது மோட்டார் கிளைடர் பொதுவாக விங் லோடிங் ஆகும் சைனஸ் 912 இன் முதல் சொற்பொழிவை நாங்கள் உங்களுக்குக் காட்டியுள்ளோம் இது பொதுவாக விங் லோடிங் ஆகும் மற்ற விஷயங்கள் தோராயமாக போதுமானவை என்று நான் கருதினால் நான் பெறுவேன் V24098101028ms98kmh இதுவும் இப்போது எவ்வளவு வெளியே வருகிறது மாணவர் 28 மாணவர் 28 இதற்கு சமமான 28 ms 3 5 98 kmh ஆகவே மணிக்கு 98 kmh நீங்கள் புரிந்துகொள்கிறீர்கள் நீங்கள் ஒரு மோட்டார் சைக்கிளை ஓட்டினால் மணிக்கு 100 kmh என்பது ஒரு பெரிய எண் WS 100 ஆக மாறினால் என்ன ஆகும் என்று பார்ப்போம் இது பொதுவாக பயணிகள் சிறு பிசினஸ் ஏர்கிராப்ட் வரிசையானது நூறு சிறிய 2 இருக்கைகள் 3 இருக்கைகள் இருக்கும் WS 100 kgm2க்கு சமமாக இருந்தால் Vstall என்ன நடக்கிறது என்றால் மீண்டும் அடர்த்தி மற்றும் CL இது 2 முதல் நூறு வரை 9 8 ஆல் 1 இன் 1 ஆக இருக்கும் இது உங்களுக்கு எவ்வளவு தெரியும் என்பதை சரிபார்க்கவும் மாணவர் 44 3 ms 44 3 ms அது எவ்வளவு இருக்கும் 155 kmh எனவே நீங்கள் இறக்கை ஏற்றுதலை 10 முதல் 100 வரை அதிகரிப்பதால் ஸ்டால் ஸ்பீட் 14 முதல் 44 அல்லது 45 ms வரை மாறுகிறது என்பதை நீங்கள் எளிதாகக் காணலாம் எங்கள் ஏர்பிளேன்ல் பெரும்பாலானவை செஸ்னா சரடோகா இந்த விஷயமெல்லாம் இருக்கும் Vstall இந்த உரிமையைச் சுற்றி இருக்கும் இந்த எண்ணுக்கு நான் இப்போது வழக்கமான ஏரோ மாடலுக்குச் சென்றால் புரிந்துகொள்வோம் ஏனென்றால் ஏரோ மாடல் WS என்பது 1 kgm2 சிறியதாக இருக்கும் இது 1 kgm2 வழக்கமான ஏரோ மாடலாக இருந்தால் அது எடுக்கும் என்று உங்களுக்குத் தெரியும் என்ன இருக்கும் Vstall V219811 எவ்வளவு மாணவர் 4 முதல் 5 வரை வினாடிக்கு 4 5 மீட்டர் அதனால்தான் இதுபோன்ற இயந்திரத்தை பறப்பது மிகவும் எளிதானது நான் சொல்லும் போது Vstall 4 முதல் நூறு என்று சொல்லலாம் ஒரு பெரிய ஏர்பிளேன்ற்கு இந்த WS 300 400 500 ஆக மாறும் எனவே நீங்கள் பார்ப்பீர்கள் Vstall அதிகரித்து கொண்டே போகும் Vstall இன் அதிகரிப்பு என்றால் என்ன Weight என்பது எடைக்கு சமமான லிப்டை பராமரிக்க குறைந்தபட்ச வேகம் தேவை இதை யார் உறுதி செய்வார்கள் Vstall ஆம் ஏர்பிளேன் நகர்கிறது இந்த வேகத்துடன் பறக்கும் திறன் கொண்டது என்பதை யார் உறுதி செய்வார்கள் இது அல்லது உங்களுக்கு என்ன தேவை நாங்கள் கோருகின்ற வேகத்தை பராமரிக்க ட்ராக் அனுபவத்தை சமாளிக்க த்ருஷ்ட் அல்லது பவர் போதுமானதாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் தேவைப்படும் ஏர்பிளேன் இது உங்களுக்குத் தேவை இந்த எண் அதிகமாக இருந்தால் நீங்கள் அதிக சக்தி கொண்ட என்ஜின் வேண்டும் என்று பொருள் இதன் பொருள் என்ஜின் எடை அதிகரிக்கும் எடை அதிகரிக்கும் மீண்டும் உங்கள் விங் லோடிங் எல்லாவற்றையும் ஒரு செயல்பாட்டு பயன்முறையில் மாற்றும் என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆனால் ஒரு நல்ல வடிவமைப்பாளராக நீங்கள் விங் லோடிங் உட்பொருள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வடிவமைப்பாளர் முதன்மையாக விங் லோடிங்கில் இருக்க வேண்டிய மற்றொரு அவதானிப்பு உள்ளது நான் விங் லோடிங்கை அதிகரித்தால் அதாவது ஒப்பீட்டளவில் விங்யின் பரப்பளவு நான் சரி செய்கிறேன் நான் குறைந்த விங் லோடிங்கை விரும்பினால் Vstall குறைவான விங் லோடிங் ற்கு S குறைவாக இருப்பதால் தொடர்புடையது இது கொடுக்கப்பட்ட எடைக்கு அதிகமாக இருக்க வேண்டும் S அதிகமாக இருப்பதன் உட்பொருள் என்ன S அதிகமாக இருப்பது பெரிய பகுதி என்று பொருள் அதாவது லிப்ட்டைப் பொருத்தவரை பெரிய பகுதி நல்லது ஆனால் ஒரு பெரிய பகுதி இருப்பதால் என்ன பிரச்சினை அதாவது ட்ராக் ஸ்கின் பிரிக்ஷன் ட்ராக் முதன்மையாக அதிகரிக்கும் எனவே இதன் பொருள் ட்ராக் அதிகரித்தால் உங்களுக்கு அதிக த்ருஷ்ட் அல்லது பவர் தேவை என்று கூறுகிறது எனவே ஒரு வடிவமைப்பாளர் அனைவரையும் திருப்திப்படுத்த வேண்டிய மோதல்கள் இருப்பதை நீங்கள் காணலாம் மேலும் பணித் தேவையைப் பொறுத்து மற்ற அம்சங்களை விட ஒரு அம்சத்தை பூர்த்தி செய்யும் உதாரணமாக இது ஒரு பெரிய விமானம் தேவைப்பட்டால் அது ஒரு போர் விமானமாக இருந்தால் நான் ஒரு சிறிய சிறகு ஏற்றுவதில் பறக்க மாட்டேன் நான் பறப்பேன் அதாவது விங் லோடிங் குறைவாக உள்ளது எனவே விங் லோடிங் குறைவாக இருந்தால் நான் வேகமாக முடுக்கிவிட முடியும் ஏனெனில் ட்ராக் பகுதி குறைவாக இருக்கும் மேலும் விங் லோடிங் குறைவாக இருந்தால் ஒப்பீட்டளவில் சிறகு சிறியது என்றால் ஏரோ பிளேன் கச்சிதமாக இருக்கும் விங் மிகப் பெரியதாக இருந்தால் நான் மிக வேகமாக உருட்ட முடியும் எனவே அந்த மோதல்கள் அனைத்தும் வரும் ஆனால் எங்களுக்குத் தேவையானதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் ஒரு விங் லோடிங் மணக்க முடியும் உங்கள் அட்டவணையில் ஒரு எண்ணுக்கு ஒரு எண் வந்தால் இந்த விங் லோடிங் இது உடனடியாக அறிந்து கொள்ள வேண்டும் ஓ இது இது அது உள்ளது இது இந்த சிக்கலைக் கொண்டிருக்கும் இதனால் இந்த நன்மை இருக்கும் அதனால்தான் விங் லோடிங் போன்ற சில கருத்துக்களை நான் திருத்துகிறேன் ஒரு விங் லோடிங்கிற்குப் பிறகு மற்றொரு கருத்து உள்ளது நாங்கள் விங் லோடிங் பற்றி விரிவாகப் பேசுவோம் ஒவ்வொரு விரிவுரையிலும் எல்லாவற்றையும் பற்றி பேசுவோம் அந்த விரிவுரைகளுக்குச் செல்வதற்கு முன்பு நான் நினைத்தேன் WS விங் லோடிங் என்றால் TW என்றால் என்ன TW ம் சில லோடிங் ஆகும் ஆனால் இது த்ருஷ்ட் லோடிங் ஆகும் எடுத்துக்காட்டாக த்ருஷ்ட் லோடிங் என்பதன் உட்பொருள் என்ன விங் லோடிங் எடையை சமமாக பறக்க நிலை உயர்வுக்கு Vstall குறைந்தபட்ச வேகத்துடன் நேரடி உறவைக் கொண்டிருப்பதை நாம் கண்டிருக்கிறோம் நீங்கள் மீண்டும் பார்க்க விரும்பினால் த்ருஷ்ட் லோடிங் உங்கள் செயல்திறன் சொற்பொழிவுக்குச் செல்ல வேண்டும் அங்கு ஒரு ஸ்டெடி கிளைம்ப் வரைபடத்தை நினைவுபடுத்துங்கள் நாங்கள் பறக்கும் இந்த வரைபடத்தை நினைவுகூருங்கள் நாங்கள் பறக்கிறோம் அது ஒரு கிளைம்ப் அங்கிள் காமாவில் ஏறும் காமா தான் கிளைம்ப் அங்கிள் மற்றும் நான் எளிதாக எழுதக்கூடிய ஒரு ஸ்டெடி கிளைம்ப்க்கான நிலையான ஏறுதலைப் பற்றி விளக்கினோம் T D WsinmdVdt என்பதால் இது ஒரு ஸ்டெடி கிளைம்ப் எனவே இதை 0 க்கு சமமாக சமன் செய்தேன் இது போன்ற நிலையான வேகத்தில் ஏறுகிறேன் இப்போது இந்த சமன்பாட்டை நான் கண்டால் என்னால் எழுத முடியும் TWsinDW இதை நான் தோராயமாக எழுதலாம் TWsin1CLCD இந்த பகுதி தோராயமாக நான் எடைக்கு சமமாக லிப்ட் என்று கருதுகிறேன் ஆனால் இங்கே நீங்கள் லிப்ட் எடைக்கு சமமாக இல்லை என்பதைக் காணலாம் இந்த லிப்ட் Wcos ஆக இருக்கும் என நீங்கள் பார்த்தால் ஆனால் நான் சிறியதாக கருதுகிறேன் எனவே ஒரு வடிவமைப்பாளருக்காக நான் சுதந்திரத்தை எடுத்துக்கொள்கிறேன் சில எண்ணிக்கையை உணர அவர் பல தோராயங்களை செய்கிறார் இந்த சமன்பாடு ஒரு வடிவமைப்பாளருக்கு மிகவும் எளிது ஒருமுறை அவர் த்ருஷ்ட் லோடிங் என்னவாக இருக்க வேண்டும் என்பதை அறிய விரும்பினால்CLCD ஒருவேளை சுமார் 10 நீங்கள் எந்த வகையான ஏர்கிராப்ட் யை வடிவமைக்கிறீர்கள் என்பதைப் பொறுத்து சுமார் 15 அது பத்து என்றாலும் கூட இந்த பங்களிப்பு அதிகபட்சமாக 0 1 ஆக இருக்கும் CLCD 10 க்கும் அதிகமாக இருந்தால் உண்மையில் 15 20 ஐக் காண்போம் இந்த கூறு அதிகபட்சமாக 0 1 ஆக இருக்கும் இது நேராக முன்னோக்கி இருக்கும் எனவே உங்களுக்கு எவ்வளவு TW தேவை நான் 30 டிகிரி ஏற விரும்பினால் பாவம் இது 0 5 பிளஸ் 0 1 0 56 இல்லை 0 6 இது 0 6 ஏனெனில் sin30 0 5 அதற்கேற்ப நான் சிறிய கோணத்தில் ஏறினால் தேவையான TW என்னவென்று எனக்குத் தெரியும் கப்பல் பயணத்திற்கு கிளைம்பிங் முதன்மையாக த்ருஷ்ட் தேவைப்படுவதால் த்ருஷ்ட் கருத்தில் மிகக் குறைவாக இருக்கும் ஏனெனில் பயண த்ருஷ்ட் இயந்திரத்தின் ட்ராக் மட்டுமே சமப்படுத்த முயற்சிக்கும் ஆனால் ஏறும் போது அது ட்ராக் கடக்க முயற்சிப்பது மட்டுமல்லாமல் எடையை மேல்நோக்கி எடுத்துச் செல்லும் தயவுசெய்து இங்கே DW மற்றும் DW ஆகியவற்றை நான் எழுதியுள்ளேன் நான் CLCD ஆல் தோராயமாக மதிப்பிட்டுள்ளேன் W ஐ லிப்ட் சமமாக கருதுகிறேன் இது ஒரு தோராயமாகும் இதுL Wcos சமமானது என்பதை நீங்கள் தெளிவாக அறிவீர்கள் எங்களுக்குத் தெரிந்த வடிவமைப்பாளர் எங்களிடம் இருக்கிறார் சுமார் 15 டிகிரி பின்னர் cos கிட்டத்தட்ட 1 ஆகும் பகுப்பாய்வு தீர்வுக்காக நாங்கள் செய்த தோராயத்திலிருந்து சில இந்த மதிப்புகளை வைப்பதன் மூலம் நீங்கள் சரியாக கண்டுபிடிக்க வேண்டும் அதை மனதில் கொள்ள வேண்டும் ஆனால் வடிவமைப்பாளரின் பார்வையில் இந்த மதிப்பை புரிந்து கொள்ளுங்கள் CLCD நாம் 10 15 20 ஐ விட மிக உயர்ந்த CLCD இல் பறப்போம் எனவே வடிவமைப்பாளர் அதிகபட்ச புள்ளி ஒன்று இது நான் விரும்பும் TWதோராயமான மதிப்பு என்ன என்பதைக் கண்டுபிடிக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் அதில் யார் ஆதிக்கம் செலுத்துகிறார்கள் கிளைம்ப் அங்கிள் ஆதிக்கம் செலுத்துவதை நாம் காண முடிந்தது இங்கிருந்து நேரடியாக நீங்கள் 15 டிகிரி sin 15 ஐக் காணலாம் மேலும் இந்த மதிப்பைச் சேர்ப்பது தோராயமாக நீங்கள் பணிக்கு TW இன் மதிப்பைப் பெறுவீர்கள் ஏறும் கட்டத்திற்கு TW முக்கியமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள் ஏனென்றால் ஏறும் போது தேவைப்படும் த்ருஷ்ட் பயணத்தின் போது தேவைப்படும் த்ருஷ்ட் யை விட அதிகம் ஆனால் இது TW மற்றும் WS பற்றி பேசும்போது நீங்கள் புரிந்துகொள்ளும் மற்றொரு மோதல் புள்ளியாகும் வடிவமைப்பாளர் தனது மனதைத் திரும்பப் பெற வேண்டும் எனவே நீங்கள் பேசுவதை மிகவும் தளர்வாகப் பேசுகிறீர்கள் விங் லோடிங் அன்ட் த்ருஷ்ட் லோடிங் உங்களுக்குப் புரியவைப்பதற்காக அறிமுகங்கள் ஏனெனில் வடிவமைப்பில் உள்ள விஷயங்களைப் பற்றி நீங்கள் விரிவாகப் பேச வேண்டும் ஆனால் ஒரு விஷயம் நான் புரிந்துகொள்கிறேன் உயர்ந்த மற்றும் உயர்ந்த Wகுறைக்கும் என்று மறக்க வேண்டாம் இதேபோல் நான் அதே த்ருஷ்ட் யை கொண்டிருந்தாலும் கூட நான் உயர்ந்த மற்றும் உயர்ந்த நிலைக்குச் செல்கிறேன் ஆனால் W அதிகரிக்கும் எனவே TW தேவை அதிகமாகும் நான் உயரமாக செல்வதால் இன்னொரு விஷயம் இருக்கிறது த்ருஷ்ட் யை இயக்கப்படும் ஏர்பிளேன் டைனமிக் த்ருஷ்ட் யை கைவிடும் வெளியில் காற்றின் அடர்த்தி சரியாகக் குறைக்கப்படுவதை நீங்கள் காணலாம் எனவேப்ரொப்பல்லர் என்ஜின் பற்றி நீங்கள் பேசும்போது த்ருஷ்ட் யை அல்லது பவர் லிருந்து கிடைக்கும் நாங்கள் பவர் மற்றும் த்ருஷ்ட் ஜெட் என்ஜினுடன் பேசுகிறோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் TW நான் உயரமாகவும் உயரமாகவும் செல்லும்போது த்ருஷ்ட் பகுதியும் உயரத்துடன் மாறுபடும் ஒரு வடிவமைப்பாளராக நான் எவ்வளவு மாற வேண்டும் என்பதை அறிய வேண்டும் அதற்கு விளிம்பு உரிமை உள்ளது எனவே இதில் அதிகப்படியான விளிம்பு இருப்பது எப்போதும் நல்லது அந்த புள்ளிகள் அனைத்தும் நாங்கள் விவாதிப்போம் இன்று அறிமுகத்திற்காக நாங்கள் W மற்றும் S மற்றும் TWமூலம் பார்வையிட்டோம் எனது முந்தைய சொற்பொழிவுகள் மற்றும் செயல்திறன் ஆகியவற்றின் மூலம் சென்று அடுத்த விரிவுரைக்கு தயாராக வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் Glossary